மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் நாம் கேஸ் பட்ஜெட் என்பதை தயாரித்து இருந்தோம் நாம் கேஸ் பட்ஜெட்டை எவ்வாறு தயாரிப்பது என்பதைப்பற்றி கற்றுக் கொண்டிருந்தோம் மற்றும் முந்தைய வகுப்பில் குவார்டேர்லி பட்ஜெட்டை அதாவது ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகியவற்றிற்காக தயாரித்தோம் எனவே சேல்ஸ் பட்ஜெட் சேல்ஸ் கலெக்ஷன் பட்ஜெட் பர்ச்சேஸ் பட்ஜெட் பர்ச்சேஸ் டிஸ்பர்ஸ்மென்ட் மற்றும் அதர் எக்பென்சஸ் பட்ஜெட் ஆகியவற்றை தயாரித்த பிறகு கேஸ் பட்ஜெட்டை தயாரித்துக் கொண்டு இருந்தோம் மற்றும் காலாண்டில் முதல் மாதத்திற்கான அதாவது ஜூன் மாதத்தில் கேஸ் பட்ஜெட்டை தயாரிப்பதை தொடங்கினோம் மற்றும் அந்த கடைசி வகுப்பில் நாம் விட்டுச் சென்றது என்னவென்றால் ரொக்கத்தின் தொடக்க இருப்பு எவ்வளவு உள்ளது மற்றும் குறைந்தபட்ச பண இருப்பு 25000 ஆகும் என்பதைக் காட்டிய பிறகு ஆகும் எனவே தற்போதைய நடவடிக்கைகளுக்கு நம்மிடம் உள்ள ரொக்கம் 4000 டாலர்கள் 376000 டாலர்கள் விற்பனையிலிருந்து வசூல் செய்யப்பட்ட தொகை மற்றும் வெவ்வேறு கணக்குகளுக்கான செலுத்துதல்கள் ஆகியவற்றை நாம் இங்கு எழுதினோம் பின்னர் இப்போது எதிர்மறை இருப்பு இருப்பதைக் கண்டுபிடித்தோம் மொத்த பெறப்பட வேண்டியவைகள் மற்றும் செலுத்தப்பட வேண்டிய ரொக்கம் ஆகியவற்றை நாம் ஒப்பீடு செய்வோமேயானால் நமக்கு கிடைப்பது செலுத்துதல் என்பவை நாம் பெறவேண்டிய ரொக்கம் மற்றும் வசூல் ஆகியவற்றிற்கு அதிகமாக இருக்கும் எனவே நிகர ரொக்கத்தை நீங்கள் கண்டறிந்தால் அல்லது எவ்வளவு பெறப்பட்டது எவ்வளவு வழங்கப்பட்டது எவ்வளவு வித்தியாசம் என்று நீங்கள் கண்டறிந்தால் நிகர இருப்பு இருப்பதை இங்கே கண்டுபிடிக்க வேண்டும் வித்தியாசத்தை நீங்கள் கண்டறிந்தால் இது 322000 டாலர்கள் நாம் எதிர்மறையான இருப்பை கொண்டுள்ளோம் ஏனென்றால் நாம் அதிக ரொக்கம் செலுத்தினோம் அல்லது அதிக ரொக்கம் செலுத்த வேண்டியிருந்தது எனவே நிகர இருப்பு 322000 அல்லது 322000 எதிர்மறை இருப்பு ஆகும் எனவே இந்த நிலுவையில் 4000 டாலர்கள் என்பதை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே தற்போதைய செயல்பாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய இதைப் பயன்படுத்தினால் உங்கள் பணப் பற்றாக்குறை 322000 டாலரிலிருந்து 318000 டாலர்களாகக் குறைகிறது எனவே இப்போது இந்த பணத்தை வேறு ஏதேனும் ஒரு மூலத்திலிருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள் ஏனெனில் இது நிறுவனத்தின் உள்ளிருந்து கிடைக்காது வேறு சில ஆதாரங்கள் வெளி மூலங்கள் மற்றும் இவற்றில் எங்கிருந்து அது ஏற்பாடு செய்யப்படும் இது நிதி ஏற்பாட்டில் இருந்து ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளலாம் எனவே நாம் நிதி ஏற்பாட்டைச் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் ரொக்க பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் அதற்காக வங்கியில் இருந்து கடன் வாங்கலாம் மேலும் அதிகப்படியான ரொக்கம் நம்மிடம் இருந்தால் திருப்பித் தரலாம் அல்லது வங்கியில் டெபாசிட் செய்யலாம் என்று தெளிவாகக் கொடுக்கப்பட்டுள்ளது வங்கியில் கடன் வாங்குதல் மற்றும் பணத்தை டெபாசிட் செய்வது மாதத்தின் தொடக்கத்தில் இருக்க வேண்டும் அதற்காக நாம் செலுத்தும் வட்டி என்னவாக இருந்தாலும் அது 10 டாலர்களில் மடங்காக இருக்க வேண்டும் மேலும் அசல் தொகையில் எவ்வளவு திருப்பி செலுத்தினாலும் அது ஆயிரங்களின் மடங்குகளில் இருக்க வேண்டும் நாம் வங்கியில் திருப்பி செலுத்தினாலும் சரி அல்லது வங்கியிலிருந்து பணத்தை கடனாக பெற்றாலும் சரி அது ஆயிரம் டாலர்கள் மடங்காக இருக்கும் எனவே நாம் ஜூன் மாதத்தில் எதிர்மறையான ரொக்க இருப்பான 318000 டாலர்களை கொண்டுள்ளோம் என்பதை கண்டறிந்து விட்டோம் அதை நாம் வேறு எங்காவது இருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் இதுதான் இந்த பட்ஜெட்டின் சிறப்பு ஆகும் அதாவது இது நமக்கு முன்னரே தெரிகின்றது நாம் ஜூன் மாதத்தில் உண்மையாக செயல்பாடுகளை தொடங்குவதற்கு முன் அல்லது செயல்பாடுகளை நெருங்குவதற்கு முன் நம்முடைய பெறுதல்கள் குறைவாக உள்ளது மற்றும் நம்முடைய செலுத்துதல்கள் அதிகமாக உள்ளது எனவே அங்கு எதிர்மறையான இருப்பான 318000 டாலர்கள் நாம் சிலவகையான மூலங்களிலிருந்து ஏற்பாடு செய்யவேண்டும் என்பதை அறிந்திருப்போம் எனவேதான் இந்த நிகழ்வில் கடன் பெறுவது என்பது மாதத்தின் தொடக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த பட்ஜெட்டின் மூலம் நம்முடைய பற்றாக்குறை ரொக்கம் எவ்வளவு இருக்கும் என்பதை ஏற்கனவே தெரிந்திருக்க முடியும் அது 318000 டாலர்கள் இதை வேறுசில மூலங்களிலிருந்து நாம் ஏற்பாடு செய்யவேண்டும் மற்றும் அதற்காக நமக்கு நிதி ஏற்பாடு என்பது தேவைப்படுகின்றது எனவே அடுத்த தாளில் ஜூன் மாதத்தின் உடனேயே தொடர்கின்றோம் மற்றும் நாம் திரும்பி வருவோம் பின்னர் ஜூலை மாதத்திற்கான பட்ஜெட்டை நாம் தயாரிப்போம் இது ஜூலை இறுதி வரை செல்லும் எனவே இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டை 2 தாள்களில் தொடர்ச்சியாக செய்வோம் எனவே நான் அடுத்த தாளுக்கு செல்கின்றேன் ஆனால் ஜூன் மாதத்தையே நான் தொடர்கின்றேன் இன்னும் நாம் ஜூலை மாதத்திற்கு செல்லவில்லை எனவே ஜூன் மாதத்திற்கான தொடக்க இருப்புடன் நம்முடைய கணக்கீடுகளை தொடங்குகின்றேன் நான் ஜூன் மாதத்திற்கான இறுதி இருப்பை கணக்கிட போகின்றேன் அதாவது ஜூன் மாதத்தில் கிடைக்கக்கூடிய க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஐ கண்டறிய போகின்றேன் நிறுவனத்தின் வசூலில் இருந்து கிடைக்குமா அல்லது கடன் பெறுவதன் மூலம் கிடைக்குமா என்பதை கண்டறிய போகின்றேன் ஜூன் மாதத்தின் இறுதியில் நம்மிடம் என்ன இறுதி ரொக்கம் இருந்தாலும் சரி அது ஜூலை மாதத்தின் ஓப்பனிங் கேஷ் பாலன்ஸ் ஆக இருக்கும் எனவே ஜூன் மாதத்தின் க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஐ நாம் கண்டறிய வேண்டும் எனவே நான் ஜூன் மாதத்தை மறுபடியும் தொடர்கின்றேன் ஆனால் அடுத்த தாளில் எனவே மீண்டும் இந்த தாளுக்கு வருவேன் எனவே மீண்டும் நான் கேஸ் பட்ஜெட்டை தொடர்கின்றேன் எனவே இந்த நிகழ்வில் இப்போது கேஸ் பட்ஜெட் என்ற விவரத்தை எழுதுகின்றேன் மற்றும் மீண்டும் நாம் கிட்டத்தட்ட அதே விஷயங்களைச் செய்கிறோம் அவையாவன மீண்டும் ஜூன் பின்னர் அது ஜூலை பின்னர் ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்களை மீண்டும் எழுதுகின்றேன் எனவே நாம் மீண்டும் ஜூன் மாதத்துடன் தொடர்கின்றோம் நான் இங்கு பைனான்சிங் அர்ரேனஜ்மெண்ட் எழுதுவதன் மூலம் தொடங்குகின்றேன் எனவே பைனான்சிங் அர்ரேனஜ்மெண்ட் நாம் இங்கே செய்யப் போகிற நிதி ஏற்பாடு என்னவென்றால் உதாரணமாக நாம் இப்போது பணத்தை கடன் வாங்குவதற்கு செல்ல வேண்டியிருந்தது எனவே வங்கியில் இருந்து கடன் வாங்குவது மாதத்தின் தொடக்கத்தில் மற்றும் அந்த மாதம் என்ன மாதத்தின் தொடக்கமானது மாதத்தின் தொடக்கத்தில் ரொக்கத்தை கடன் வாங்குவதைக் குறிக்கிறது மேலும் நாம் எவ்வளவு கடன் வாங்க போகின்றோம் நமக்கு பற்றாக்குறையான 318000 டாலர்கள் தொகையை வாங்க போகின்றோம் அடுத்த நெடுவரிசை என்பதை வட்டி செலுத்துதல் என்பதற்காக செய்கின்றோம் வட்டி செலுத்துதல் என்பது 10 சதவீதமாகும் எனவே நாம் இங்கு ஜூன் மாதத்தில் கடன் பெறுவதால் இந்த மாதத்தில் எந்த தொகையையும் திருப்பிச் செலுத்துவது இல்லை எனவே வட்டி செலுத்துதல் என்பது இந்த மாதத்தில் இருக்காது எனவே இந்த நெடுவரிசையை அப்படியே விடுகின்றேன் ஆனால் இந்த நெடுவரிசை அடுத்த மாதத்திற்கு தேவைப்படும் எனவே நான் இந்த நெடுவரிசை இங்கு சேர்த்துள்ளேன் எனவே அங்கு எதுவும் இருக்காது மற்றும் மொத்தம் அல்லது அதை நீங்கள் வட்டியை திருப்பிச் செலுத்துவது என்று அழைக்கலாம் மற்றும் அசல் தொகையை திருப்பிச் செலுத்துவது என்று அழைக்கலாம் எனவே அசல் தொகையை திருப்பிச் செலுத்துவது என்பதும் இங்கு வராது ஏனென்றால் நாம் ஜூன் மாதத்தில் கடன் பெறுகின்றோம் அதாவது ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் இந்த நிகழ்வில் இது எதைக் குறிக்கிறது என்றால் வங்கியிலிருந்து கடனை மட்டும் பெறுகின்றோம் ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் 318000 டாலர்களை பெறுகின்றோம் ஆனால் நம்மிடம் அதிகப்படியான ரொக்கம் இருக்கும்பொழுது மட்டுமே வட்டி கணக்கிடப்பட்டு கடன் தொகையுடன் திருப்பி செலுத்தப்படும் எனவே நாம் இங்கே நெடுவரிசையில் எதையும் எந்த தொகையையும் இங்கு எழுதப்போவதில்லை ஆனால் நாம் நெடுவரிசைகளை உருவாக்க வேண்டும் ஏனெனில் ஜூலை மாதத்தில் உபரி இருக்கலாம் நாம் திரும்பி தர வேண்டும் பின்னர் நாம் கடன் வாங்க வேண்டியதில்லை பின்னர் கோடு இங்கே வைப்போம் பின்னர் உபரி பணம் இருந்தால் திரும்பி தர வேண்டும் எனவே வங்கியில் பணம் செலுத்துவதற்கு அத்தகைய உபரி பணத்தை பயன்படுத்துவோம் எனவே அடுத்து நாம் வட்டியை கணக்கிடுவோம் மற்றும் அசல் தொகையை இங்கு எழுதுவோம் மற்றும் க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஐ கண்டறிவோம் எனவே நிதி ஏற்பாடு செய்த பிறகு ஏற்படக்கூடிய ரொக்க ஏற்றம் அல்லது ரொக்க இறக்கம் என்பதை இங்கு எழுதுவோம் எனவே இப்பொழுது இங்கு என்ன நடந்தது நிதியை ஏற்பாடு செய்த பிறகு மொத்த ரொக்கத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றமான 318000 டாலர்கள் தொகையை இங்கு எழுதுவோம் எனவே இங்கு மூன்று லட்சத்து 18 ஆயிரம் டாலர்கள் என்பதை கணக்கிட்டு உள்ளோம் ஏனென்றால் நாம் பணத்தை கடனாக பெற்றுள்ளோம் மற்றும் இறுதியாக இங்கு க்ளோஸிங் கேஷ் இன் ஹேண்ட் தொகையை எழுதுவீர்கள் எனவே இப்பொழுது இங்கு க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் எவ்வளவு நம்மிடம் க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் என்பது நாம் வங்கியிடமிருந்து கடன் வாங்குகின்ற தொகை ஆகும் ஏனென்றால் நீங்கள் முந்தைய தாளுக்குச் சென்றால் 318000 டாலர்களின் பற்றாக்குறை இருந்தது நாம் வங்கியிலிருந்து அதற்காக 318000 டாலர்கள் கடன் வாங்கினோம் நாம் அதை பயன்படுத்துகின்றோம் எனவே நிதி ஏற்பாடு செய்த பிறகு வரக்கூடிய அந்த மொத்த ரொக்க ஏற்றம் இரக்கமான 318000 டாலர்களை தற்போதைய மாதத்தின் செலுத்துதல்களுக்காக பயன்படுத்த போகின்றோம் எனவே இறுதியாக இது நம்முடைய மொத்த பெறுதல்களுடன் கூடிய பெற்ற கடன் என்பது மொத்த செலுத்துதல்களுக்கு சமமாக இருக்கும் எனவே யாருக்கும் எந்த ஒரு தொகை செலுத்த வேண்டியதாக இருக்காது அனைத்து செலுத்துதல்களின் ஒரு பகுதி விற்பனையின் மூலம் வசூல் செய்த தொகையிலிருந்து செலுத்தப்படும் மற்றொரு பகுதி வங்கியிலிருந்து பெறப்படும் கடனிலிருந்து செலுத்தப்படும் மற்றும் இறுதியாக நாம் குறைந்தபட்சம் எவ்வளவு ரொக்க இருப்பு வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்கும் அதாவது 25000 டாலர்கள் அளவுக்கு இருக்கும் எனவே இது மட்டுமே மாதத்தின் இறுதியில் நம்மிடம் இருக்கும் ரொக்கம் ஆகும் இது இப்போதைக்கு ஜூன் மாதத்தின் க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஆக இருக்கும் இப்போது மீண்டும் ஜூலை மாதத்திற்கு நாம் கிட்டத்தட்ட நிரப்ப வேண்டும் இப்போது அனைத்து நெடுவரிசைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் தொகைகளை ஜூலை மாதத்திற்கு மட்டுமே நிரப்ப வேண்டும் ஜூலை மாதத்திற்கான தொகைகளை நாம் நிரப்பும் பொழுது தொடக்க ரொக்க இருப்பு எவ்வளவு இது ஜூன் மாதத்திற்கான க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஆகும் எனவே ஜூன் மாதத்திற்கான க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் என்பது 25000 டாலர்களாகும் இந்த தொகை ஜூலை மாதத்தின் க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஆக வரும் மறுபடியும் குறைந்தபட்சமாக வைத்திருக்கவேண்டிய ரொக்க இருப்பு என்பது 25 ஆயிரம் டாலர்கள் அந்த ரொக்க இருப்பை குறைந்தபட்சமாக நாம் வைத்திருக்க வேண்டும் ஆகவே அன்றாட நடவடிக்கைகளுக்காக நம்மிடம் இருக்கும் ரொக்கம் எவ்வளவு அது பூஜ்ஜியம் தற்போதைய மாத தொடக்கத்தில் எந்த ஒரு தொகையும் நடவடிக்கைகளுக்காக இல்லை ஏனென்றால் நம்மிடம் 25000 டாலர்கள் மட்டுமே உள்ளன ஏனெனில் இந்த 25000 டாலர்களை குறைந்தபட்ச பண இருப்புக்காக வைத்திருக்க வேண்டும் அதை பாதுகாப்பு இருப்பு என்று நீங்கள் கூறலாம் செயல்பாடுகளுக்கு எதுவும் இல்லை இப்போது நாம் ஜூலை மாதத்திற்கு எவ்வளவு வசூல் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதற்காக நாம் முந்தைய வகுப்புகளில் தயாரித்த சேல்ஸ் கலெக்ஷன் செட்யூல் என்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் அந்த அட்டவணையில் இருந்து ஜூலை மாதத்திற்கான நம்முடைய 607000 டாலர்கள் என்பதை நாம் அறியலாம் அதிலிருந்து 607000 டாலர்கள் என்று இங்கே குறிப்பிடுக்குறீர்கள் இந்த விஷயத்தில் ஆம் இப்போது ரொக்கம் செலுத்தவேண்டியவைகளை பார்க்க போகின்றோம் அவை கொள்முதல் செய்தவைகளுக்காக செலுத்த வேண்டியவைகள் என்னென்ன நீங்கள் பர்ச்சேஸ் டிஸ்பர்ஸ்மென்ட் செட்யூலுக்கு செல்கிறீர்கள் அவ்வாறான நிலையில் நாம் கொள்முதல் செய்வதற்கான கட்டணம் 240000 ரூபாய் இது கொள்முதல் செய்வதற்கான முதல் கட்டணம் பின்னர் நாம் எவ்வளவு சம்பளம் ஊதியம் மற்றும் கமிஷனுக்கு செலுத்த வேண்டும் அந்த தொகை எவ்வளவு நாம் செலுத்தும் அந்த தொகை ஜூலை மாதத்தில் 80000 ஆகும் இது அந்த அட்டவணையில் இருந்து வருகிறது பின்னர் மற்ற மாறுபடும் செலவுகளுக்கு நாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் நாம் செலுத்த வேண்டிய மற்ற மாறுபடும் செலவுகள் என்பவை 4 மற்றும் அதனுடைய தொகை 16 ஆயிரம் டாலர்கள் 16 ஆயிரம் டாலர்கள் நாம் செலுத்த போகின்றோம் நாம் 240000 டாலர்கள் ஒன்றுக்காக செலுத்துகின்றோம் மற்றும் 80 ஆயிரம் டாலர்கள் மற்றொன்று காக செலுத்துகின்றோம் மற்றும் இன்னொரு செலுத்துதலுக்காக 16 ஆயிரம் டாலர்கள் செலுத்துகின்றோம் வேறு ஏதாவது பிக்டர்ஸ்ஷுக்கு நாம் செலுத்த வேண்டுமா இல்லை நாம் இப்போது பொருத்துதல்களுக்கு எதையும் செலுத்த வேண்டியதில்லை எனவே நிலையான செலவுகளுக்கு ஏதாவது செலுத்த வேண்டுமா ஆம் இப்போது நீங்கள் எப்பொழுதும் மாறுபடாமல் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நிலை செலவுகளுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் நாம் அதற்காக 55000 டாலர்களை செலுத்த வேண்டும் இதை நாம் பொறுத்துகைகளுக்காக செலுத்துகின்றோம்நாம் வேறு எதற்காகவும் செலுத்துவது கிடையாது ஏனென்றால் பொறுத்துகைகள் மட்டும் மே மாதத்தில் வாங்கப்பட்டது அதற்காக ஜூன் மாதத்தில் பணம் செலுத்தப்பட வேண்டும் எனவே ஜூலை மாதத்தில் எந்த ஒரு பிக்டர்ஸ்ஷும் வராது எனவே அதற்காக எந்த ஒரு செலுத்துதலும் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை இப்போது மீண்டும் இதன் மொத்தத்தை கணக்கிடுகிறீர்கள் மற்றும் வசூல் என்ற அந்தத் தொகையை கண்டுபிடிக்கிறார்கள் மற்றும் இவை அனைத்தும் நான்கு தலைப்பின்கீழ் வரக்கூடிய மொத்த செலுத்துதல்கள் நீங்கள் எப்படி நிகர இருப்பை கண்டறிவீர்கள் நான் இங்கு என்ன எழுதியுள்ளேன் என்றால் நிகர ரொக்கம் பெற்றது செலுத்தியது இப்பொழுது இதனுடைய மொத்தத்தை கண்டறிந்தால் அது 216000 டாலர்கள் என்று வரும் அதுதான் நெட் கேஷ் பாலன்ஸ் ஆகும் இப்பொழுது நம்மிடம் 216000 என்ற நேர்மறை இருப்பு உள்ளது முன்னதாக இது எதிர்மறையாக இருந்தது இப்பொழுது நம்முடைய வசூல் என்பது அதிகமாகும் செலுத்துதல் என்பது குறைவாகவும் இருப்பதால் அங்கு 2 லட்சத்து 16 ஆயிரம் என்ற நேர்மறை கையிருப்பு உள்ளது மற்றும் அதிகப்படியான அல்லது பற்றாக்குறையான ரொக்கம் எவ்வளவு மறுபடியும் இது 216000 டாலர்கள் இது இப்போதைய அதிகப்படியான ரொக்கமாகும் இதை நான் அடைப்புக்குறிக்குள் போடப் போவது இல்லை முன்னதாக இது ஒரு பற்றாக்குறையாக இருந்தது எனவே நாம் அதை அடைப்புக்குறிக்குள் எழுதினோம் இப்போது இது ஒரு உபரி நேர்மறை தொகை 216000 ஆகும் நான் அதை அடைப்பு இல்லாமல் வெளியில் எழுதியுள்ளேன் எனவே இப்போது உபரியான தொகை மட்டுமே உள்ளது இங்கு 0 இல்லை ஆகவே உபரி மட்டுமே 216000 ஆகும் இது ஜூலை மாதத்தில் விற்பனை வசூலில் இருந்து உபரியாக வந்துள்ளது மற்றும் கொடுக்க வேண்டியவைகள் குறைவாக இருப்பதால் அதாவது செலுத்தவேண்டிய தொகைகள் வசூலை விட குறைவாக உள்ளது எனவே எவ்வளவு நேர்மறை தொகை நம்மிடம் உள்ளது அந்த இருப்பு 216000 ஆகும் இப்பொழுது ஜூலை மாதத்திற்கான இன்னொரு அறிக்கையுடன் தொடர்கின்றோம் மற்றும் இப்பொழுது நிதி ஏற்பாடு என்பதற்கு செல்கின்றோம் இப்பொழுது நீங்கள் நிதி ஏற்பாடு என்பதற்கு செல்கிறீர்கள் என்றால் மாதத்தின் தொடக்கத்தில் நிதியை பெற வேண்டும் நம்மிடம் உபரியான தொகை உள்ளது எனவே நாம் இப்போது வங்கியில் இருந்து எந்த ஒரு தொகையையும் கடனாக பெறுவது இல்லை எனவே இங்கு நிதி ஏற்பாடு என்பதன் கீழ் என்ன செய்யப் போகின்றோம் என்றால் எந்த ஒரு பனத்தையும் வங்கியிலிருந்து பெறாத காரணத்தால் நிதி ஏற்பாடு என்பது பூஜ்யம் ஆகும் ஆனால் இப்போது நம்மிடம் உபரியாக 2 லட்சத்து 16 ஆயிரம் டாலர்கள் உள்ளது அதனை முந்தைய மாதமான ஜூன் மாதத்தில் வங்கியில் இருந்து பெற்ற கடனை அடைப்பதற்காக பயன்படுத்துகின்றோம் நாம் வங்கியில் இருந்து முந்தைய மாதம் பெற்ற தொகை 3 லட்சத்து 18 ஆயிரம் ஆனால் அந்த மூன்று லட்சத்து 18 ஆயிரம் என்ற முழு தொகையையும் செலுத்தும் நிலையில் இல்லை நாம் இரண்டு லட்சத்து 16 ஆயிரம் மட்டுமே உபரியாக வைத்துள்ளோம் எனவே எவ்வளவு உபரி வருமானம் இருந்தாலும் ஏதாவது ஒரு மாதத்தில் வங்கியிலிருந்து பெற்ற கடனை திருப்பிச் செலுத்தலாம் எனவே அது கடன் வாங்குதல் மற்றும் கடன் வழங்குதல் மற்றும் அதன்மூலம் வணிக நடவடிக்கைகள் சீராக இருக்கும் எனவே இந்த இரண்டு லட்சத்து 16 ஆயிரம் என்ற தொகையை முந்தைய மாதத்தில் பெற்ற கடனின் ஒரு பகுதியை செலுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நிகழ்வில் அசல் தொகையை வங்கியில் திருப்பி செலுத்தும் பொழுது அந்த தொகை இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் அசல் தொகையை மட்டும் உங்களால் செலுத்த முடியாது எனவே இரண்டு பகுதிகளாக பிரித்து அசல் என்பது ஆயிரம் மடங்களிலும் வட்டி என்பது 10 இன் மடங்குகளில் வருமாறும் திருப்பிச் செலுத்த வேண்டும் இப்போது நம்மிடம் 216000 டாலர்கள் உபரி உள்ளது நாம் இங்கே மற்றொரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ஐ பயன்படுத்த வேண்டும் மற்றும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடின் உதவியுடன் இரண்டு சிறந்த தொகைகள் எதுவாக இருக்கக்கூடும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மொத்த உபரியை அசல் மற்றும் வட்டி செலுத்துதலுடன் மிகச் சரியாகப் பிரிக்கின்றன தொகையை கணக்கிட வேண்டும் இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடின் பின்னர் நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் 216000 டாலர்களில் எவ்வளவு மொத்த தொகையை நீங்கள் செலுத்தினால் 212000 டாலர்கள் அசல் தொகையாக செலுத்தப்பட்டது இந்த தொகை எத்தனை மாதங்களுக்கு இரண்டு மாதங்களில் நாம் 318000 டாலர்களை கடனாக வாங்கியுள்ளோம் அதில் ஜூலை மாதத்தில் 212000 டாலர்களை திருப்பித் தரும் நிலையில் இருக்கிறோம் அதாவது எத்தனை மாதங்களுக்கு நாம் பயன்படுத்தும் 212000 டாலர்களை இந்த தொகையில் செலுத்த வேண்டும் இரண்டு மாதங்கள் ஜூன் மற்றும் ஜூலை எனவே இதை நாம் வட்டியுடன் திருப்பித் தர வேண்டும் மேலும் இரண்டு மாத காலத்திற்கு 10 சதவிகிதம் என்ற விகிதத்தில் எவ்வளவு வட்டி வருகின்றது இந்த தொகை 3530 வட்டி செலுத்துதல் மற்றும் நாம் எவ்வளவு அசல் தொகை செலுத்துகின்றோம் அது 212000 எனவே இது மொத்தத் தொகை எவ்வளவு என்பதைக் குறிக்கிறது இவை பணம் செலுத்துதல் எனவே நாம் அதை அடைப்புக்குறிக்குள் எழுதுகிறோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாம் செலுத்தும் மொத்த தொகை எவ்வளவு நிதி ஏற்பாட்டுக்கு பின் மொத்த பண அதிகரிப்பு அல்லது குறைதல் இதன் பொருள் என்னவென்றால் நாம் செலுத்தும் மொத்தத் தொகை எவ்வளவு குறைகிறது குறைதல் என்றால் வங்கியில் திருப்பிச் செலுத்துதல் அதிகரிப்பு என்றால் வங்கியில் கடன் வாங்குதல் ஆகும் அதனுடைய தொகை எவ்வளவு அந்த தொகை 215530 டாலர்கள் நாம் வங்கியில் திருப்பி செலுத்திய தொகை இதில் 212000 என்பது அசல் தொகை மற்றும் 3530 என்பது வட்டி எனவே மொத்தமாக கிடைக்கக்கூடிய தொகை என்னவென்றால் 215530 இது வங்கியில் திருப்பி அனுப்பக் கூடிய தொகையாகும் எனவே மூன்று லட்சத்து 18 ஆயிரம் என்ற கடன் தொகையில் ஜூலை மாதத்தின் இறுதியில் 2 லட்சத்து 16 ஆயிரம் டாலர்கள் திருப்பி செலுத்தபட்டுவிட்டன எனவே ஆகஸ்ட் மாதத்தில் செலுத்தாமல் மீதமுள்ள தொகை 106000 டாலர்கள் ஆகும் இப்போது கடைசியாக ஜூலை மாதத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இறுதி ரொக்க இருப்பு எவ்வளவு என்பதை கண்டறிய வேண்டும் திரும்பிச் செல்வோம் இந்த 25000 தொகை அடுத்த மாதத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவே இங்கு 25000 என்பதுடன் 216000 இல் மீதியுள்ள தொகை எவ்வளவு நம்மிடம் இருந்த உபரி தொகையில் நாம் எவ்வளவு தொகையை அசல் மற்றும் வட்டியை திருப்பிச் செலுத்த பயன்படுத்தினோமென்றால் 215530 டாலர்கள் எனவே 2 லட்சத்து 16 ஆயிரம் ரூபாயில் நம்மிடம் மீதி உள்ளது ரூபாய் 470 மட்டுமே அந்தத் தொகையை நம்மால் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் வங்கியில் செலுத்தும் பொழுது ஆயிரத்தின் மடங்குகளாக செலுத்த வேண்டும் இது எதைக் குறிக்கிறது என்றால் 2 லட்சத்து 12 ஆயிரம் மற்றும் அதன் மீதான வட்டி ஆகியவற்றை கட்டிய பிறகு நம்மிடம் மீதி உள்ளது 470 டாலர்கள் அது இங்கு மறுபடியும் சேர்க்கப்படும் எனவே நம்முடைய க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ரூபாய் 25 ஆயிரத்து 470 எனவே இது நம்முடைய ஜூலை மாதத்திற்கான க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஜூலை மாதத்தின் இறுதி இருப்பு என்பது தெளிவாக தெரிகின்றது இப்போது நாம் இப்போது மீண்டும் ஆகஸ்ட் மாதத்திற்கான பட்ஜெட்டை தயார் செய்கிறோம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பட்ஜெட்டை நீங்கள் தயார் செய்தால் இப்போது இங்கே தொடக்க இருப்பு என்ன ஜூலை மாதத்திற்கான இறுதி இருப்பு எவ்வளவு 25470 டாலர்கள் இது இப்போது ஆகஸ்ட் மாதத்திற்கான தொடக்க இருப்பாக மாறும் இது 25470 டாலர்கள் தொடக்க இருப்பு பின்னர் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு நாம் வைத்திருக்க வேண்டியது 25000 எனவே இப்போது நமது நடவடிக்கைகளுக்கு கிடைக்கும் ரொக்கம் எவ்வளவு அது 470 டாலர்கள் இது கிடைக்கிறது முதல் மாதத்தில் 25000 பாதுகாப்பு ரொக்க இருப்பாக வைத்த பிறகு 4000 டாலர்கள் கிடைத்தன ஜூலை மாதத்தில் நம்மிடம் எதுவும் இல்லை ஏனெனில் தொடக்க ரொக்க இருப்பு என்பது பாதுகாப்பு ரொக்க இரும்புக்கு சமமாக இருந்தது மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் தொடக்க இருப்பு 25470 இதில் 470 அதிகமாக உள்ளது அது 25000 பாதுகாப்பு இருப்பு விட அதிகமாக உள்ளது எனவே இதன் பொருள் இப்போது 470 டாலர்கள் நம்மிடம் உள்ளது இது நமது நடவடிக்கைகளுக்கு கிடைக்கும் பணத்தின் அளவு ஆகும் எனவே இந்த தொகையை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் பார்ப்போம் இப்போது அந்த விஷயத்திற்கு திரும்ப போகப் போகின்றோம் அதாவது ரொக்க பெறுதல்கள் அல்லது செலுத்துதல்கள் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கான ரொக்க பெறுதல்கள் எவ்வளவு ஆகஸ்ட் மாதத்தில் சேல்ஸ் கலெக்ஷன் செட்யூல் என்பதற்கு சென்று பார்க்கும் பொழுது அது 454000 டாலர்கள் என்பது விற்பனையின் மூலம் ஆகஸ்ட் மாதத்தில் கிடைத்த தொகையாகும் நாம் பொருட்களுக்காக எவ்வளவு பணம் செலுத்தப் போகிறோம் மீண்டும் 240000 நாம் சரியாக செலுத்தப் போகிறோம் இந்த செலவினங்களின் போது அதே தொகையான 80000 ஏனெனில் விற்பனை எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருப்பதால் அவை விற்பனை விகிதத்தில் கணக்கிடப்பட வேண்டும் என்பதாகும் இறுதியாக நாம் இங்கு எவ்வளவு செலுத்தப் போகிறோம் என்றாள் 16000 பின்னர் நிலையான செலவுகளுக்காக மீண்டும் 55000 டாலர்கள் தான் நாம் செலுத்தப் போகிறோம் ஜூலை மாதத்திலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திலோ பொருத்துகைகள் என்பது எதுவும் இல்லை அதற்காக எந்த ஒரு செலுத்துதலும் மேற்கொள்ளவில்லை எனவே அதற்கான கட்டணம் எதுவும் இல்லை நிகர பணம் பெறப்பட்டது வழங்கப்பட்டது என்பதை இப்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நெட் கேஷ் பாலன்ஸ் என்பது எவ்வளவு பெறுதல்கள் என்பது அதிகமாக இருக்கிறதா அல்லது செலுத்துதல்கள் என்பது குறைவாக இருக்கிறதா நம்முடைய நெட் கேஷ் பாலன்ஸ் என்ன இப்பொழுது நீங்கள் நிகர இருப்பை கண்டறிந்து விட்டீர்கள் என்றால் இவையெல்லாம் வசூல்கள் மற்றும் இந்த 4 ம் மொத்த செலுத்துதல்கள் நீங்கள் மொத்த செலுத்துதல்களின் மொத்தத் தொகையை கண்டறிந்து அதை 4 லட்சத்து 54 ஆயிரம் என்ற மொத்த வசூலில் இருந்து கழித்தால் நமக்கு 63 ஆயிரம் டாலர்கள் என்ற தொகை கிடைக்கும் இது மறுபடியும் நேர்மறை இருப்பாக உள்ளது இந்த மாதமும் நமக்கு உபரி ரொக்கமான 63 ஆயிரம் என்ற நேர்மறை இருப்பு நம்மிடம் உள்ளது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் செயல்பாடுகளுக்காக நம்மிடமுள்ள தொகை 470 அதனுடன் செலுத்த வேண்டிய தொகைகளுக்கும் மேலுள்ள பெறுதல் 63 ஆயிரம் டாலர்கள் எனவே இப்பொழுது நம்மிடம் மொத்தமாக உள்ள தொகையானது 63 ஆயிரத்து 470 டாலர்கள் இதை நாம் கடன் பெற்றதை திருப்பிச் செலுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இப்போது நாம் செலுத்த வேண்டிய கடன் தொகை எவ்வளவு உள்ளதோ அதை செலுத்துவதற்காக நம்மிடமுள்ள 63 ஆயிரத்து 470 டாலர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் ஆகஸ்ட் மாதத்தின் அடுத்த அறிக்கையுடன் தொடர்வோம் மற்றும் நாம் நிதி ஏற்பாட்டை பற்றி பேசுவோம் நிதி ஏற்பாட்டை பற்றி நீங்கள் பேசும்போது கடன் பெறுதல் என்பது முதல் பகுதி நம்மிடம் உபரியான ரொக்கம் உள்ளது எனவே பணத்தை கடனாகப் பெற வேண்டிய தேவையில்லை இந்த உபரி தொகையை வைத்து நமது கடனின் மீதி தொகையை செலுத்தி விடலாம் எனவே மொத்தமாக எவ்வளவு தொகை உள்ளது கடன் பெறுவது என்பது ஜூலை மாதத்தை போலவே மறுபடியும் பூஜ்யமாக உள்ளது ஆகஸ்ட் மாதத்திற்காக நாம் எந்த ஒரு தொகையையும் கடனாக பெறுவது இல்லை ஆனால் நம்மிடம் 63 ஆயிரத்து 470 டாலர்கள் உள்ளது இதை கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக பயன்படுத்திக்கொள்ளலாம் எனவே மறுபடியும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்ற கோட்பாட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அது எதற்காக என்றால் இந்த 63 ஆயிரத்து 470 என்ற தொகையில் எவ்வளவு தொகையை கடனின் அசல் தொகை செலுத்த வேண்டும் மற்றும் எவ்வளவு தொகையை வட்டியை செலுத்த வேண்டும் என்பதை கண்டறிவதற்கு எனவே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தெட்டை பயன்படுத்திய பிறகு நீங்கள் மொத்த தொகையை கணக்கிட்டீர்களென்றால் நாம் செலுத்தக்கூடிய நம்முடைய அசல் தொகை 61000 இந்த 61 ஆயிரத்தை வங்கியில் நாம் திருப்பி செலுத்த போகின்றோம் நம்முடைய உபரி தொகையான 63 ஆயிரம் டாலர்களில் 61 ஆயிரம் டாலர்களை வங்கியில் உள்ள தொகையான 106000 டாலர்களை சரி கட்டுவதற்காக பயன்படுத்துகின்றோம் எனவே குறைந்தபட்சம் 61 ஆயிரம் நாம் வங்கியில் திருப்பி செலுத்துவோம் எனவே 61 ஆயிரம் என்ற தொகையை கட்டிய பிறகு நம்மிடம் மீதி தொகை இருக்கும் அடுத்ததாக இந்த 61 ஆயிரத்தில் 10 சதவீத வட்டி என்பது எவ்வளவு கிடைக்கின்றது இந்த 61000 இல் 10 சதவீத வட்டியை மூன்று மாதங்களுக்கு நீங்கள் கணக்கிட்டால் அதற்கான தொகை எவ்வளவு வரும் முழுதாக்கப்பட்ட தொகை ரூபாய் 1530 வரும் இது 1530 டாலர்கள் எனவே இதனை வட்டியாக நாம் திருப்பி செலுத்துகின்றோம் மற்றும் 63 ஆயிரத்தை அசல் தொகையாக திருப்பி செலுத்துகின்றோம் எனவே 63000 இல் 62530 ரூபாய் பயன்படுத்தப்பட்டு விட்டது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இப்பொழுது 62530 டாலர்கள் தொகையானது குறைந்துள்ளது அதை நாம் திருப்பிச் செலுத்த போகின்றோம் 61000 அசல் தொகையையும் 1530 வட்டி தொகையையும் நாம் திரும்பி செலுத்தியுள்ளோம் எனவே க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் என்பது 63000 இல் எவ்வளவு நம்மிடம் சிறிய தொகை உள்ளது மற்றும் அந்த தொகை 470 இது எங்கும் பயன்படுத்தாத தொகையாகும் 470 470 மற்றும் 25000 ஆகிய தொகை கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளவு கிடைக்கின்றது அது 25940 ஆக நமக்கு கிடைக்கின்றது இதுதான் நம்முடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் ஆகும் ஆகவே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய காலாண்டு பட்ஜெட் அல்லது 3 மாதங்களுக்கான கேஷ் பட்ஜெட்டை நாம் இப்படித்தான் தயார் செய்தோம் ஆம் மொத்த பட்ஜெட்டை தயாரிக்கிறோம் இதுதான் நம்முடைய உறுதியான நோக்கம் நாம் இரண்டு வகையான பட்ஜெட்டை தயாரிக்கலாம் என்று கூறியிருந்தேன் அல்லது மாஸ்டர் பட்ஜெட் என்பது இரண்டு கூறுகளை கொண்டுள்ளது என்று கூறியிருந்தேன் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பது ஒரு கூறு பைனான்சியல் பட்ஜெட் என்பது இரண்டாவது கூறு ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பது சேல்ஸ் போர்காஸ்டிங்குடன் தொடங்குகின்றது இது சந்தையில் எவ்வளவு பொருளை விற்பனை செய்ய போகின்றோம் என்பதை கணக்கிடுவது ஆகும் அதற்காக தேவையான செட்யூல்ஸ் ஐ நாம் தயார் செய்வோம் அதாவது சேல்ஸ் செட்யூல் சேல்ஸ் கலெக்ஷன் செட்யூல் பர்ச்சேஸ் செட்யூல் பர்சேஸ் டிஸ்பர்ஸ்மென்ட் செட்யூல் மற்றும் அதர் எக்ஸ்பென்ஸஸ் பட்ஜெட் மற்றும் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டின் இறுதி என்பது இன்கம் ஸ்டேட்மென்ட் அல்லது பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஆகும் இது காலாண்டுக்கான பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஆகும் அதாவது அனைத்து மூன்று மாதங்களுக்கும் உண்டானது ஆகும் மற்றும் ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டின் முடிவு என்பது பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் ஆகும் எனவே பைனான்ஸில் பட்ஜெட் என்பதன் கீழ் நீங்கள் இரண்டு வகையான அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும் ஒன்று கேஸ் பட்ஜெட் மற்றும் பினான்சியல் பட்ஜெட்டின் இரண்டாவது பகுதி பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் ஆகும் அது தயார் செய்யப்படும் அதற்கு முன்னர் நாம் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டின் இறுதியில் தயாரிக்கக்கூடிய பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இந்த நிகழ்வில் அடுத்ததாக நான் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் தயார் செய்ய போகின்றேன் அது பினான்சியல் பட்ஜெட்டின் இறுதியாக இருக்கும் எனவே பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அல்லது பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் ஆகியவற்றை தயாரிப்பதன் மூலம் முழு பட்ஜெட்டையும் தயார் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்களுக்கான குவார்டேர்லி பட்ஜெட்டை உருவாக்க தயாராக இருக்கின்றோம் எனவே இப்போது வரை வெவ்வேறு வகையான அட்டவணைகள் மற்றும் கேஸ் பட்ஜெட் ஆகியவற்றை தயாரிப்பது எப்படி என்பதைப் பற்றி படித்தோம் அடுத்த பகுதியில் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிக்க தொடங்குவோம் எனவே பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது இது பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எளிமையாக புரியும் வண்ணம் நான் இதை T வடிவத்தில் தயாரிக்கிறேன் நீங்கள் இதனை செங்குத்தாகவும் தயார் செய்யலாம் இப்போதைய நாட்களில் நாம் இதனை செங்குத்தான வடிவத்தில் தயாரிக்கிறோம் ஆனால் இதை நான் T வடிவத்தில் தயாரிக்கும்போது உங்களுக்கு புரிந்துகொள்ள எளிமையாக இருக்கும் எனவே இந்த பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் முதல் T வடிவத்தில் தயார் செய்யப் போகின்றோம் மற்றும் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வடிவம் இது போல இருக்கும் சாதாரணமாக இந்த நாட்களில் செங்குத்து வடிவத்தில் நாம் தயார் செய்கின்றோம் ஆனால் நான் T வடிவத்தில் தயார் செய்கிறேன் ஏனெனில் இது விஷயங்களை சிறந்த முறையில் புரிந்துகொள்ள உதவும் எனவே இது பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பது 2 கூறுகளை கொண்டுள்ளது மேல்பகுதி வியாபார கணக்கு என்று அழைக்கப்படுகின்றது கீழ்ப்பகுதி லாப நட்ட கணக்கு என்று அழைக்கப்படுகின்றது இது விவரங்கள் தொகை மறுபடியும் விவரங்கள் மற்றும் இது தொகை இது பற்று பக்கம் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது DR மற்றும் இந்த நெடுவரிசை வரவு பக்கம் என்று அழைக்கப்படுகின்றது CR வரவு பக்கத்தை குறிப்பதாகும் எனவே இவை இரண்டு வரிசைகள் ஆகும் மற்றும் இப்பொழுது நாம் தயார் செய்யப் போகின்றோம் இந்த விவரங்களை நாம் இங்கு பூர்த்தி செய்யப் போகின்றோம் பற்று பக்கத்தில் அனைத்து செலவுகளும் நட்டங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன மற்றும் வரவு பக்கம் அனைத்து வருமானங்களை ஆதாரங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன மற்றும் இந்த இரண்டு பக்கங்களுக்கு இடையேயான வித்யாசத்தை கண்டறிய முயல்வோம் நமது வருமானம் என்பது செலவுகளைவிட அதிகமாக உள்ளது என்றால் அது இலாபம் ஆகும் செலவுகள் என்பது வருமானத்தை விட அதிகமாக இருக்கிறது அதாவது பற்று பக்கம் வரவு பக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த வித்தியாச தொகை நட்டம் ஆகும் நாம் அதை நேரடியாக கண்டறியவில்லை நெட் ப்ராபிட் அல்லது நெட் லாஸ் என்பதை நாம் இரண்டு படிநிலைகளில் கணக்கிடுகின்றோம் முதல் படிநிலை என்பது இன்கம் ஸ்டேட்மென்ட்டின் மேல்பகுதியான டிரேடிங் அக்கவுண்ட்டை தயாரிப்பது ஆகும் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டுமென்றால் அதனை தயார்ச்செய்ய வேண்டும் ஒருபுறம் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இது வருவாயின ஆதாயம் ஆகும் மற்றொரு பக்கம் நாம் நேரடிச்செலவுகளை எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு மூன்று வகையான நேரடி செலவுகள் உள்ளன அவையாவன பொருட்களுக்கான செலவுகள் ஆட்களுக்கான கூலி மற்றும் இதர செலவுகள் அடுத்ததாக நாம் இருப்பை கண்டறிவோம் மற்றும் அந்த இருப்பு க்ராஸ் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் அந்த க்ராஸ் ப்ராபிட் என்பது இறுதியான லாபம் அல்ல நீங்கள் சிலவகையான மற்ற செலவுகளை அதிலிருந்து கழிக்கவேண்டும் அவை மறைமுக செலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தபடியாக நீங்கள் சிலவகையான மறைமுக வருமானங்களை அதனுடன் கூட்ட வேண்டும் இறுதியாக மீண்டும் குறைவாக உள்ள பக்கத்தில் இருப்பை கண்டறிந்து போடவேண்டும் அது அந்த காலாண்டின் இறுதியில் நம்மிடமுள்ள இறுதியான லாபமாகும் இதனை நீங்கள் பகிர்ந்து இருக்கக்கூடிய லாபம் என்று அழைக்கலாம் நெட் ப்ராபிட் என்று அழைக்கலாம் அல்லது இதனை நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்றும் அழைக்கலாம் ஆனால் வரிக்கு முந்தைய லாபம் ஆகும் அதன்மீது நாம் செலுத்த வேண்டிய வரியை கழிக்க வேண்டும் ஏனென்றால் நிறுவனம் அடையக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும் நமக்கு வரி சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இந்த நிகழ்வில் கொடுக்கப்படவில்லை எனவேதான் நாம் வரிக்கு முந்தைய இயக்க லாபத்தை மட்டும் கணக்கிடுவோம் மற்றும் அது இந்த அறிக்கையின் இறுதி முடிவு ஆகும் அந்த அறிக்கை பட்ஜெட்டேட் இங்கம் ஸ்டேட்மென்ட் அல்லது பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இந்தப் படிவத்தை நான் இங்கு தயார் செய்கின்றேன் மற்றும் இங்கே முடிக்கின்றேன் மற்றும் அடுத்த வகுப்பில் இந்த அனைத்து உருப்படிகளையும் இதில் நிரப்புவோம் வெவ்வேறு அட்டவணையில் இப்போது வரை நாம் உருவாக்கிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் வித்தியாசமாகச் சொன்னால் வழக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்று நீங்கள் அதை அழைக்கலாம் மேலும் அந்த தகவல்கள் இங்கே கொண்டு வரப்படும் இந்த காலாண்டின் முடிவில் நாம் நெட் ப்ராபிட் அல்லது நெட் லாஸ் முடிக்கின்றோமா என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே அந்த இன்கம் ஸ்டேட்மென்ட் அடுத்த வகுப்பில் தயாரிக்கப்படும் மிக்க நன்றி